டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் இன் மாட்யூல் பதினைந்திற்கு வரவேற்கிறோம் என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலைப் பற்றி நாம் விவாதித்து வருகிறோம் இந்த தலைப்பில் இது மூன்றாவது மற்றும் இறுதி மாட்யூல் ஆகும் முந்தைய மாட்யூலில் ஈ ஆர் டயக்ராம் பற்றி விவாதித்தோம் மேலும் ஈ ஆர் மாடலை எவ்வாறு ரிலேஷனல் ஸ்கீமாவாக மாற்ற முடியும் என்பதைப் பார்த்தோம் இந்த மாட்யூலில் ஈ ஆர் மாடலின் சில எக்ஸ்ட்டென்டெட் அம்சங்களைக் காண முயற்சிப்போம் மேலும் சில சிக்கலான சூழ்நிலைகளை ஈ ஆர் மாடலில் எவ்வாறு மாடலாகக் காட்டலாம் என்பதைக் காண்பிக்க முயற்சிப்போம் அதோடு பலவிதமான டிசைன் இஸ்யூஸ் பற்றி விவாதிப்போம் இதுவே அவுட்லைன் ஆகும் எக்ஸ்டென்டட் என்டிடி ரிலேஷன்ஷிப் அம்சங்களுடன் தொடங்குவோம் நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் இதுவரை என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலில் இரண்டு என்டிடி செட்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்களைப் பற்றி பேசினோம் ஸ்டுடென்ட் கோர்ஸ் அட்டென்ட் செய்வது அல்லது இன்ஸ்ட்ரக்டர்கள் ஸ்டுடென்ட்டுக்கு அறிவுறுத்துவது பற்றி நாம் பேசினோம் இயற்கையாக இதுபோன்ற ரிலேஷன்கள் பைனரி என்று அழைக்கப்படுகின்றன இரண்டு என்டிடி செட்டுகளுக்கு மேல் எடுத்துக்காட்டாக இங்கே மூன்று என்டிடி செட்கள் ஒரே ரிலேஷனில் ஈடுபடக்கூடும் என்று நாம் சொல்லலாம் மூன்று என்டிடி செட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டுடென்ட் மற்றும் ப்ராஜெக்ட் உள்ள ஒரு உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறோம் ப்ராஜெக்ட் என்டிடி செட் என்பது ஸ்டுடென்ட்டால் செய்யப்படும் அல்லது ஸ்டுடென்ட்டால் செய்யப்பட வேண்டிய ப்ராஜெக்ட்களின் பட்டியல் எனவே ரிலேஷன்ஷிப் ப்ராஜெக்ட் ஃகைட் என்பது இன்ஸ்ட்ரக்டருக்கும் ப்ராஜெக்ட் செய்யும் ஸ்டுடென்ட்டுக்கும் செய்ய வேண்டிய ப்ராஜெக்டிற்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ஆகும் எனவே மூவரும் சேர்ந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஐ வரையறுக்கின்றனர் இவற்றை நாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஈ ஆர் மாடலில் பைனரி அல்லாத ரிலேஷன்ஷிப் ஆக ரெப்ரசன்ட் செய்ய முடியும் இந்த ஈ ஆர் E R டயக்ராமில் இது ஒரு டெர்னரி ரிலேஷன் R என்று அழைக்கப்படுகிறது பைனரி ரிலேஷனில் கார்டினலிட்டி கன்ஸ்ட்ரைண்ட் பற்றி பேசினோம் அவை ஒன் டு ஒன் ஒன் டு மெனி மெனி டு ஒன் அல்லது மெனி டு மெனி நமக்கு ஒரு பைனரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் அதில் இது ஒரு என்டிடி செட் என்றும் இது மற்றொரு என்டிடி செட் என்றும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாகவும் குறிப்பிட்டோம் அவற்றை நாம் கனெக்ட் செய்தால் அது மெனி டு மெனியைக் குறிக்கிறது ஒரு சைடு என்டிடி செட்டில் ஆரோ இருந்தால் ஆரோ சைடில் ஒன்று என்பது அதன் அர்த்தம் என்டிடி செட் E 1 இல் இருந்து E 2 க்கு ஒன் டு மெனி ஆகும் நாம் இரு முனைகளிலும் ஆரோ வைத்திருக்க முடியும் அதாவது ஒன் டு ஒன் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு டெர்னரி ரிலேஷனின் அடிப்படையில் ஆரோவின் பொருள் என்னவாக இருக்கும் டெர்னரி ரிலேஷன்ஷிப்பின் விஷயத்தில் அல்லது ஜெனெரலைஸ்ட் ஆன ஹய்யர் டிகிரி ரிலேஷன்ஷிப்பின் விஷயத்தில் மூன்றுக்கும் மேற்பட்ட என்டிடி செட்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் டெர்னரி ரிலேஷன்ஷிப்பிலிருந்து அதிகபட்சம் ஒரு ஆரோ மட்டுமே அனுமதிக்கலாம் என்று ஒரு கட்டுப்பாட்டை நாம் வைத்திருக்கிறோம் எனவே இந்த ரிலேஷனில் இந்த முடிவில் மட்டுமே ஒரு ஆரோ இருக்க முடியும் பல ஆரோக்களை அனுமதிக்க இயலாது அதன் காரணம் கார்டினலிட்டியின் செமண்டிக்ஸ் ஐ அர்த்தமுள்ளதாக வைத்திருக்க வேண்டும் என்பதாகும் எடுத்துக்காட்டாக A B மற்றும் C இடையே நமக்கு ஒரு டெர்னரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இது A இது B மற்றும் இது C என்று சொல்லலாம் அவற்றுக்கிடையே ஒரு டெர்னரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆரோக்கள் இருக்கிறது என்று சொன்னால் உதாரணமாக B க்கு ஒரு ஆரோ மற்றும் C க்கு ஒரு ஆரோ என்று வைத்துக்கொள்வோம் அதை நாம் எவ்வாறு விளக்குவது என்டிடி செட் A இன் ஒரு என்டிடி B மற்றும் C சேர்ந்த யுனிக் என்டிடியுடன் தொடர்புடையது என்பதை நாம் விளக்க வேண்டுமா அல்லது AB ஜோடியால் உருவாகும் என்டிடிகள் மற்றும் AC ஜோடியால் உருவாகும் என்டிடிகள் தனித்துவமாக தொடர்புடையவை என்பதை நாம் விளக்க வேண்டுமா ஆகையால் டெர்னரி அல்லது ஹய்யர் ஆர்டர் ரிலேஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆரோக்களை நாம் அனுமதித்தால் பல விளக்கங்கள் உள்ளன எனவே டெர்னரி அல்லது ஹய்யர் டிகிரி ரிலேஷனின் விஷயத்தில் ரிலேஷனில் ஒரு ஆரோ மட்டுமே அனுமதிக்கப்படும் இந்த கோர்ஸில் எளிமைக்கு இதுதான் பின்பற்றப்படும் மற்றும் அதுதான் நடைமுறையில் அடிக்கடி பின்பற்றப்படுகிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0620 இப்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ்ன் பின்னணியைக் கொண்ட உங்களில் சிலர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அமைப்பில் உள்ள ஸ்பெசலைசேஷன் மற்றும் ஜெனெரலைசேஷன் என்ற கருத்தை நன்கு அறிந்திருப்பார்கள் பெர்சன் என்று ஒரு கான்செப்ட் இருப்பதாகக் எடுத்துக்கொள்வோம் பின்னர் ஸ்டுடென்ட்டும் ஒரு பெர்சன் என்று எடுத்துக்கொள்வோம் ஸ்டுடென்ட் என்பது ஒரு பெர்சனின் ஸ்பெசலைசேஷன் பெர்சன் என்பது ஸ்டுடென்ட்டின் ஜெனெரலைசேஷன் மேலும் அந்த செயல்பாட்டில் ஸ்டுடென்ட் பெர்சனின் அனைத்து அட்ரிபியூட்களையும் இன்ஹெரிட் செய்கிறார் கூடுதலாக ஸ்டுடென்ட் சில சிறப்பு அட்ரிபியூட்களையும் கொண்டிருக்கலாம் அத்தகைய ஸ்பெசலைசேஷன் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கையில் இப்படி வரைவதாக எடுத்துக்கொள்வோம் இது ஒரு என்டிடி செட் A மற்றும் இது ஒரு என்டிடி செட் B ஸ்பெசலைசேஷன் இன் சிறப்பைக் குறிக்க ஒரு ஆரோவின் முடிவில் வெற்று முக்கோணத்தைக் காண்பிப்போம் இதன் மூலம் B என்பது ஒரு A என்று பொருள் ஆகவே A இன் அனைத்து அட்ரிபியூட்களை B இன்ஹெரிட் செய்கிறது ஆனால் அது இன்னும் சில அட்ரிபியூட்களையும் கொண்டிருக்கலாம் ஆகவே A இன் அனைத்து என்டிடிகளையும் நாம் பார்த்தால் A என்ற என்டிடி செட்டில் உள்ள என்டிடிகளின் சப்குருப் சில கூடுதல் பொதுவான அட்ரிபியூட்களைக் கொண்டிருப்பதைக் காணலாம் A என்பது பெர்சனின் செட்டாகவும் B என்பது ஸ்டுடென்ட்டின் செட்டாகவும் இருந்தால் A இல் ஸ்டுடென்ட் அல்லாத எம்ப்லாயீ ரிட்டையர்டு மற்றும் பல பெர்சனைக் குறிக்கும் என்டிடிகள் இருக்கலாம் அதில் எனவே ஸ்டுடென்ட்டாக இருப்பதற்கான காமனாலிட்டி கொண்டவர்கள் குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியின் குறிப்பிட்ட கோர்ஸில் சேர்க்கப்படுகிறார்கள் எனவே ஈ ஆர் டயக்ராம் ஈ ஆர் மாடலைப் பொறுத்தவரை நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு என்டிடியைப் பார்த்து மேலிருந்து கீழே செல்ல முயற்சிக்கிறோம் காமனாலிட்டி கொண்ட என்டிடிகளின் செட்டை நாம் காணும்போதெல்லாம் அவற்றை கீழே ஒரு தனி ஸ்பெசலைஸ்ட் என்டிடி செட்டிற்கு நகர்த்தி அந்த இரண்டு என்டிடி செட்டிடையும் ஸ்பெசலைசேஷன் ரிலேஷன் மூலம் இணைக்கிறோம் இந்த சப் குரூப்க்கள் லோயர் லெவல் என்டிடி செட்களை உருவாக்குகின்றன இவை ஒரு குறிப்பிட்ட வழியில் நியமிக்கப்பட்டுள்ளன என்று நாம் சொன்னோம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ் போலவே லோயர் ஆர்டர் என்டிடி செட் ஹய்யர் ஆர்டர் என்டிடி செட்டின் அனைத்து அட்ரிபியூட்களையும் ரிலேஷன்ஷிப்களையும் இன்ஹெரிட் செய்கிறது அதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு ஸ்பெசலைசேஷனின் இந்த ஹையரார்கீக்கு பெர்சன் ரூட் என்று அழைக்கப்படும் இதன் அட்ரிபியூட்கள் ஐடி பெயர் தெரு மற்றும் நகரம் ஆகும் எம்ப்லாயீகள் என்பது பெர்சன் என்டிடி செட்டின் ஸ்பெசலைசேஷன் ஆகும் ஐடி பெயர் தெரு மற்றும் நகரம் ஆகிய அனைத்து அட்ரிபியூட்களையும் எம்ப்லாயீ இன்ஹெரிட் செய்கிறார் ஆனால் கூடுதலாக எம்ப்லாயீ என்டிடி செட்டில் உள்ள என்டிடிகளின் காமனாலிட்டி அவர்கள் அனைவருக்கும் செலரி அட்ரிபியூட் உள்ளது என்பதே இதேபோன்று என்டிடி செட் ஸ்டுடென்ட் என்பது ஒரு பெர்சன் என்டிடி செட்டின் இன் ஸ்பெசலைசேஷன் ஆகும் அங்கு மீண்டும் அனைத்து அட்ரிபியூட்களும் இன்ஹெரிட் ஆகி உள்ளன ஆனால் டோட்டல் கிரெடிட்ஸ் எனப்படும் பொதுவான அட்ரிபியூட் உள்ளது இது அனைத்து ஸ்டுடென்ட்டுக்கும் பொதுவானது ஆனால் பெர்சனுக்கு இது கிடையாது அது ஹைராகிக்கலாக ஆக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காண முடியும் அது மேலும் மேலும் டௌனாக மூவ் ஆகக் கூடும் எம்ப்லாயீயை இன்ஸ்ட்ரக்டராகவும் செக்ரட்ரி ஆகவும் ஸ்பெசலைஸ் செய்யலாம் ஸ்பெசலைசேஷன் விதியால் இன்ஸ்ட்ரக்டர் எம்ப்லாயீ இன் அனைத்து அட்ரிபியூட்களையும் பெறுவார் அதாவது அது பெர்சனின் அட்ரிபியூட்களை இன்ஹெரிட் செய்யும் மற்றும் எம்ப்லாயீ இன் குறிப்பிட்ட அட்ரிபியூட்டான செலரியையும் இன்ஹெரிட் செய்யும் எனவே அந்த ஐந்து அட்ரிபியூட்களையும் அது இன்ஹெரிட் செய்யும் பின்னர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மற்றொரு குறிப்பிட்ட அட்ரிபியூட் சேர்க்கிறது இது ரேங்க் நம்மிடம் உள்ள மற்றொரு குறிப்பிட்ட அட்ரிபியூட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட என்டிடி செட்டை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிடி செட்களாக ஸ்பெசலைஸ் செய்யும்போது உதாரணமாக பெர்சன் ஐ எம்ப்லாயீ மற்றும் ஸ்டுடென்ட் ஆக ஸ்பெசலைசேஷன் செய்யும்போது வேறுபட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம் உதாரணமாக சில என்டிடி எம்ப்லாயீ மற்றும் ஸ்டுடென்ட் ஆகிய இருவரின் மெம்பர் ஆக இருக்கலாம் அது நடந்தால் அவை ஓவர்லாப்பிங் என்டிடி செட் ஆகும் இன்ஸ்ட்ரக்டரின் எந்தவொரு என்டிடியும் செக்ரட்ரி இன் மெம்பர் ஆக இருக்க மாட்டார்கள் அவை டிஸ்ஜாயிண்ட் என்டிடி செட் ஆகும் எந்தவொரு இன்ஸ்ட்ரக்டரும் ஒரு செக்ரட்ரி ஆக இருக்க முடியாது எந்தவொரு செக்ரட்ரியும் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்க முடியாது என்று இந்த டிஸ்ஜாயிண்ட்னெஸ் நமக்குக் கூறுகிறது அதேசமயம் ஒரு எம்ப்லாயீ ஸ்டுடென்ட் ஆக இருக்கலாம் அல்லது இல்லாமலிருக்கலாம் அதாவது சில எம்ப்லாயீகள் ஒரு ஸ்டுடென்ட் ஆகவும் அல்லது அதற்கு நேர்மாறாகவும் இருக்கக்கூடும் என்பதை ஓவர்லாப்பிங் குறிக்கிறது இதைத்தான் நாம் ரெப்ரசன்ட் செய்வோம் மேலும் ஸ்பெசலைசேஷன் செய்யப்பட்ட ஸ்பெசலைஸ்ட் என்டிடி டோட்டலாகவும் இருக்கலாம் அல்லது பார்சியலாகவும் இருக்கலாம் என்பதைக் காண்போம் அந்த டோட்டலிட்டியையும் பார்சியலிட்டியையும் பற்றி சிறிது நேரம் கழித்து பேசுவோம் ரிலேஷனல் ஸ்கீமாவில் இந்த தகவலை எவ்வாறு ரெப்ரசன்ட் செய்வது என்பதைப் பார்ப்போம் ஏனென்றால் நம்மிடம் ஒரு ஈ ஆர் டயக்ராம் இருக்கும் போதெல்லாம் அந்த ஈ ஆர் டயக்ராம் அல்லது ஈ ஆர் மாடலின் ரிலேஷனல் ஸ்கீமா என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது முக்கியம் இங்கே நாம் இதை இரண்டு வழிகளில் செய்ய முடியும் நாம் இங்கே காணக்கூடிய ஒன்று ஹய்யர் டிகிரி என்டிடிக்கான ஒரு ஸ்கீமாவை உருவாக்குகிறது பெர்சனுக்கு ஒரு ஸ்கீமாவை உருவாக்குங்கள் பெர்சன் நான்கு அட்ரிபியூட்களின் அடிப்படையில் விவரிக்கப்படுகிறது மேலும் இது ஹய்யர் ஆர்டர் என்டிடி செட்டின் ப்ரைமரி கீயை உள்ளடக்கிய ஒவ்வொரு லோயர் ஆர்டர் என்டிடி செட்டிற்கும் ஒரு ஸ்கீமாவை உருவாக்குகிறது நாம் பெர்சனின் ஸ்பெசலைசேஷன் ஆகிய ஸ்டுடென்ட்டின் ஸ்கீமாவை உருவாக்கும் போது அதனுடன் ஹய்யர் ஆர்டர் என்டிடி செட்டின் கீயான ஐடியை சேர்க்கிறோம் அதனுடன் நாம் லோக்கல் அட்ரிபியூட்கள் அல்லது அந்த லோயர் ஆர்டர் என்டிடிக்குரிய குறிப்பிட்ட அட்ரிபியூட்கள் சேர்க்கிறோம் இந்த விஷயத்தில் டோட்டல் கிரெடிட் எம்ப்லாயீயுடன் சேர்கிறது இப்போது இந்த ரெப்ரசன்ட்டேஷன் ஒரு வகையில் ஆப்டிமைஸ்ட் ஆக உள்ளது ஏனெனில் நீங்கள் இன்பார்மேஷனை தேவைப்படும்போது ஒரு முறை மட்டுமே ரெப்ரசன்ட் செய்கிறீர்கள் ஆனால் குறைபாடு என்னவென்றால் எம்ப்லாயீ இன்பார்மேஷனைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரிலேஷனல் ஸ்கீமாவில் எம்ப்லாயீ என்டிடி செட் அல்லது அதனுடன் தொடர்புடைய ரிலேஷனையோ மட்டும் அணுக வேண்டியதில்லை இன்ஹெரிட் செய்யும் அட்ரிபியூட் மதிப்புகளைப் பெற நீங்கள் பெற்றோர் அல்லது ஹய்யர் லெவல் என்டிடியை அணுக வேண்டும் நாம் காட்டியுள்ள படி உங்களிடம் பல லெவல் ஹையரார்கீ இருந்தால் இது ஒரு என்டிடி செட்டில் ஒரு என்டிடி பற்றிய தகவல்களைக் கண்டுபிடிக்க பல ரிலேஷன்களை அணுக வேண்டி இருக்கும் எனவே இது டேட்டா ரெப்ரசன்ட்டேஷனின் அடிப்படையில் இது ஒரு ஆப்டிமைஸ்ட் ரெப்ரசன்ட்டேஷனாகும் ஆனால் சில என்டிடிகளைப் பற்றிய தகவல்களைப் பெற பல என்டிடி செட்களை அணுக வேண்டிய சிக்கலை இது கொண்டுள்ளது மாற்றுத் திட்டமாக ஸ்பெசலைசேஷனின் ஹையரார்கீ அடிப்படையில் இன்ஹெரிட் செய்துள்ளதாக நாம் கருதுகிற எல்லா அட்ரிபியூட்களையும் ஒவ்வொரு என்டிடியிலும் முழுமையாக ரெப்ரசன்ட் செய்யலாம் எனவே பெர்சனின் ரெப்ரசன்ட்டேஷன் மாறாது ஆனால் நாம் முன்பு ஸ்டுடென்ட் ஐ ரெப்ரசன்ட் செய்யும் போது ஐடி மற்றும் டோட்டல் கிரெடிட்ஸ் ஐ வைத்திருந்தோம் இப்போது இன்ஹெரிட் செய்த அனைத்து என்டிடிகளும் அடங்கும் இதே போல் நாம் செய்யலாம் அந்த குறிப்பிட்ட என்டிடி செட்டின் அனைத்து அட்ரிபியூட் மற்றும் பெற்றோரின் அனைத்து அட்ரிபியூட்களும் நம்மிடம் உள்ளன இப்போது இது இயல்பாகவே ஒரு என்டிடி செட்டிற்கான தகவல்களைப் பெறுவதை எளிதாக்குகிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரே மாதிரியான டேட்டாவை ஓவர்லாப்டு ரெப்ரசன்ட்டேஷன் செய்பவர்களுக்கு ரிடன்டன்ட் ஆக சேமித்து வருகிறோம் எனவே அதே டேட்டா என்டிடியான ஸ்டுடென்ட்டுக்கும் எம்ப்லாயீக்கும் இருக்கும் எனவே டிசைனில் இந்த இரண்டு டேபிளிலும் இருக்கும் பொதுவான அட்ரிபியூட்கள் பெயர் தெரு நகரம் முதலியன ஆகும் இவையே இரண்டு முறைகள் ஆகும் இப்போது நாம் ஒப்பிட்டு அதன் நன்மைகளை வழங்கியுள்ளோம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை ரெப்ரசன்ட் செய்ய நல்ல முறை எது என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும் நம்மிடம் ஒரு ஸ்பெசலைசேஷன் ஹையரார்கீ இருந்தால் அதை ஒரு ஜெனெரலைசேஷன் ஹையரார்கீயாகவும் நினைக்கலாம் என்று ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சிஸ்டம்ஸ்லிருந்து நமக்குத் தெரியும் ஜெனெரலைசேஷன் ஹையரார்கீ கீழிருந்து மேல் நோக்கிச் செல்லும் ஒரு என்டிடி செட்டிலிருந்து தொடங்கி அவற்றுக்கிடையே அதிக காமனாலிட்டியைக் கொண்ட என்டிடிகளின் சப்செட்டை கண்டுபிடித்து அவற்றை ஸ்பெசலைஸ்ட் ஆகக் காண்பிப்பதற்குப் பதிலாக அவர்கள் ஷேர் செய்வதைக் கண்டுபிடித்து அவற்றை நாம் குரூப்பாகக் கொள்வதன் அடிப்படையில் ஹய்யர் லெவல் என்டிடிகளை உருவாக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் சொல்லும் விதம் என்னவென்றால் UG ஸ்டுடென்ட் என்று சொல்லும் ஒரு என்டிடி செட் நம்மிடம் உள்ளது அதே யூனிவர்சிட்டியில் PG ஸ்டுடென்ட் என்று சொல்லும் மற்றொரு என்டிடியும் நம்மிடம் உள்ளது இயற்கையாகவே அவர்கள் இருவரும் ஸ்டுடென்ட்டாக இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு நபர் அதே நேரத்தில் U G ஸ்டுடென்ட்டாகவும் P G ஸ்டுடென்ட்டாகவும் இருக்க முடியாது ஸ்டுடென்ட் ரோல் நம்பர் பெயர் மற்றும் பல இந்த இரண்டு என்டிடி செட்டுக்கு இடையில் பொதுவான தகவல்களாக உள்ளன என்பதை நாம் கண்டறிந்தவுடன் அவற்றை இரண்டு தனித்தனி என்டிடி செட்டாகக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக பொதுவான அட்ரிபியூட்களை பிரித்தெடுத்து அவற்றை ஹய்யர் லெவலில் வைக்கலாம் எனவே நாம் இவ்வாறு செய்கிற போதெல்லாம் டாப் டௌனாகச் செல்வதற்குப் பதிலாக நாம் முழு அப்ரோச்சிலும் பாட்டம் அப்பாகச் செல்கிறோம் நாம் அவ்வாறு செய்தால் ஸ்பெசலைசேஷன் மற்றும் ஜெனெரலைசேஷன் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று இன்வெர்ஸ் என்பதை நாம் எளிதாகக் காணலாம் மேலும் அவை ரிலேஷனல் என்டிடி ரிலேஷன்ஷிப் டிசைனில் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன நாம் அடையாளம் காண வேண்டிய மற்றொரு கன்ஸ்ட்ரைண்ட் கம்ப்ளீட்நெஸ் கன்ஸ்ட்ரைண்ட் ஆகும் நம்மிடம் ஒரு பெர்சன் என்டிடி செட் உள்ளது பின்னர் நம்மிடம் எம்ப்லாயீ மற்றும் ஸ்டுடென்ட்டின் ஸ்பெசலைசேஷன் உள்ளது கேள்வி ஒரு ஹய்யர் லெவல் என்டிடி செட் எந்த லோயர் லெவல் என்டிடி செட் என்பதே ஒரு என்டிடி கண்டிப்பாக லோயர் லெவல் என்டிடி செட் ஒன்றைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்பெசலைசேஷன் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் ஒரு ஹய்யர் லெவல் என்டிடி ஒரு லோயர் லெவல் என்டிடி செட்டில் இடம்பெறலாம் அல்லது இல்லாதிருக்கலாம் என்று இருந்தால் அது பார்சியலி ஸ்பெசலைஸ்ட் ஹையரார்கீ என்று கூறுவோம் எனவே இவை இரண்டும் நம்மிடம் உள்ள வெவ்வேறு சூழ்நிலையைப் பொறுத்து சாத்தியமாகும் இயல்பாக பார்சியல் ஸ்பெசலைசேஷன் என எடுத்துக்கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசலைசேஷன் டோட்டல் என்று சொல்ல விரும்பினால் ஸ்பெசலைசேஷன் ஹையரார்கீ ஐக் குறிக்கும் ஆரோ பக்கத்தில் டோட்டல் என்று எழுத வேண்டும் அண்டர் க்ராஜூயேட் அல்லது போஸ்ட் க்ராஜூயேட் ஸ்டுடென்ட் என்டிடி செட் ஐ ஸ்டுடென்ட்டாக யூனைட் செய்வதால் நமக்கு ஒரு டோட்டல் ஹையரார்கீ கிடைக்கிறது ஏனெனில் என்டிடி செட்டில் உள்ள ஒவ்வொரு என்டிடியும் ஒரு UG ஸ்டுடென்ட் அல்லது PG ஸ்டுடென்ட் ஆக இருக்க வேண்டும் UG ஸ்டுடென்ட் அல்லது PG ஸ்டுடென்ட் இல்லாத ஒரு ஸ்டுடென்ட் இருக்க முடியாது எனவே ஹய்யர் லெவல் என்டிடி செட் ஸ்டுடென்ட் இன் ஒவ்வொரு ஹய்யர் என்டிடியும் இந்த இரண்டு ஸ்பெசலைசேஷனின் எதாவது ஒன்றில் இடம்பெற வேண்டும் அவை ரிலேஷனில் டோட்டலாக இருக்க வேண்டும் இதுதான் கம்ப்ளீட்நெஸ் கன்ஸ்ட்ரைண்ட் ஆகும் அஃகிறீகேஷன் எனப்படும் மற்றொரு அம்சத்தைப் பற்றிப் பேசலாம் நிலைமை என்னவென்றால் டயக்ராமின் இந்த பகுதியைப் பற்றி நாம் ஏற்கனவே பேசியுள்ளோம் இது ப்ராஜெக்ட்டையும் இன்ஸ்ட்ரக்டரையும் ஸ்டுடென்ட்டையும் தொடர்புபடுத்தும் ஒரு டெர்னரி ரிலேஷன் ஆகும் இப்போது நாம் ப்ராஜெக்ட் ஃப்ராக்ரஸ் ஆக ஆரம்பித்த உடன் அதனுடன் எவலுயேசனைச் சேர்க்க வேண்டும் என்று சொல்லலாம் நாம் எவ்வாறு கிரேடிங் செய்கிறோம் அல்லது மார்க்ஸ் வழங்குகிறோம் போன்ற பல எவலுயேசனைக் குறிக்க ஒரு என்டிடி செட் தேவை இயற்கையாகவே ஒரு ஸ்டுடென்ட்டின் ப்ராஜெக்ட் எவலுயேசன் ப்ராஜெக்ட் ஸ்டுடென்ட் சூப்பர்வைசர் மற்றும் எவலுயேசன் உடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே எவல் எவலுயேசன்க்கான ரிலேஷன்ஷிப் என்பது நான்கு என்டிடிகள் அல்லது நான்கு என்டிடி செட்களுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் ஆக இருக்க வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த இன்பார்மேஷனை எவ்வாறு ரெப்ரசன்ட் செய்வது நாம் பார்த்த ப்ராஜெக்ட் ஃகைடுக்கான ரிலேஷன்ஷிப் எவல் ஐ மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்பினால் ப்ராஜெக்ட் ஃகைட் நான்கு என்டிடி செட்களுடன் தொடர்புடையது இப்போது ஒவ்வொரு எவல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ப்ராஜெக்ட் ஃகைட் ரிலேஷன்ஷிப்க்கு ஒத்திருக்கிறது அதாவது எவல் ரிலேஷன்ஷிப்க்கான என்டிடி நம்மிடம் இருந்தால் ஸ்டுடென்ட்டையும் ப்ராஜெக்ட்டையும் இன்ஸ்ட்ரக்டரையும் குறிப்பிடும் ப்ராஜெக்ட் ஃகைட் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு தொடர்புடைய என்டிடி இருக்க வேண்டும் சில ப்ராஜெக்ட் ஃகைட் ரிலேஷன்ஷிப் எந்தவொரு எவல் ரிலேஷன்ஷிப்க்கும் பொருந்தாது என்பது சாத்தியம் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்டருடன் ஒரு ஸ்டுடென்ட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் இன்னும் எவலுயேசன் செய்யப்படவில்லை என்பது சாத்தியம் எவலுயேசன் ப்ராசஸ் முழுமையடையவில்லை அல்லது நேரம் வரவில்லை என்பதாகும் எனவே எவல் ரிலேஷன்ஷிப்க்கான இன்பார்மேஷனை மட்டுமே நாம் ரெப்ரசன்ட் செய்ய வேண்டும் என்றால் நாம் பார்சியல் இன்பார்மேஷனைப் பெறுவோம் ஏனென்றால் எவல்க்கான சில இன்பார்மேஷன் அங்கு இடம்பெறவில்லை ஆனால் அவை ப்ரிசெர்வ் செய்யப்பட வேண்டும் ஏனெனில் நான் ப்ராஜெக்ட் ஃகைட் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டுடென்ட் மற்றும் ப்ராஜெக்ட்டை நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவே இன்பார்மேஷனில் டுப்ளிகேட் இருக்கும் எனவே இந்த டுப்ளிகேட் அல்லது ரிடன்டன்ட் இன்பார்மேஷனை அகற்ற அஃகிறீகேஷன் படுத்தலாம் முதலில் ப்ராஜெக்ட் ஃகைட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி போல கருதலாம் பிறகு இரண்டுரிலேஷன்ஷிப்க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை அனுமதிக்கலாம் இது முன்பு ரிலேஷன்ஷிப்க்கு நாம் செய்யாத ஒன்று எப்போதும் என்டிடி செட்களுக்கு இடையில் செய்த ஒன்று ஆகும் அதாவது அந்த ப்ராஜெக்ட் ஃகைட் ரிலேஷன்ஷிப்பை ஒரு வர்சுவல் என்டிடி போல நாம் காணலாம் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி பின்னர் நாம் ப்ராஜெக்ட் ஃகைட்க்கும் எவல் ரிலேஷன்ஷிப்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை அனுமதிக்கிறோம் இது எவலுயேசன் என்டிடி செட்டுடன் இணைக்கிறது உண்மையில் இது தான் டயக்ராமில் நமக்குக் காட்டப் பட்டுள்ளது இப்படித்தான் இது செயல்படும் இது அப்ஸ்ட்ராக்ட் ப்ராஜெக்ட் ஃகைட் என்டிடி செட் ஆகும் இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி அமைப்பாகும் ஏனெனில் இது உண்மையில் ரிலேஷன்ஷிப் இது இன்னொரு பக்கத்தில் எவலுயேசனைக் கொண்ட எவலுடன் தொடர்புடையது எனவே ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டில் ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்டரால் வழிநடத்தப்படும் ஸ்டுடென்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி செட்டில் இடம்பெறுவார் இது ப்ராஜெக்ட் ஸ்டுடென்ட் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிய மூன்று என்டிடிகளை தொடர்புபடுத்துகிறது ஒரு எவலுயேசன் இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பின் மூலம் இது குறிப்பிடப்படும் எனவே எவலுயேசன் இருக்கும் எனவே ஒரு ப்ராஜெக்ட் எவலுயேசன் செய்யப்பட்டால் அது நிச்சயமாக அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி செட்டான ப்ராஜெக்ட் ஃகைடில் ஒரு அஸோஸியேடட் என்டிடியைக் கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் ரிவெர்ஸ் உண்மையாக இருக்காது எவலுயேசன் இல்லாத ஒரு என்டிடி ப்ராஜெக்ட் ஃகைட் என்டிடி செட்டில் நமக்கு இருக்கலாம் எனவே இந்த அஃகிறீகேஷன் மாடலைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த இன்பார்மேஷனை மிக துல்லியமாக ரெப்ரசன்ட் செய்ய முடியும் ஸ்கீமாவின் அடிப்படையில் இதை எவ்வாறு ரெப்ரசன்ட் செய்வது என்பதை மீண்டும் குறிப்பிடலாம் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அஃகிறீகேஷன் ரிலேஷனின் ப்ரைமரி கீயைக் கொண்ட ஒரு ஸ்கீமாவை உருவாக்குகிறோம் அஸோஸியேடட் என்டிடி செட்டின் ப்ரைமரி கீ மற்றும் பிற அனைத்து டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட்களையும் ஒன்றாக இணைக்கிறோம் எனவே நம் எடுத்துக்காட்டில் ஸ்கீமா எவல் நான்கு ஆக இருக்கும் மேலும் ஸ்கீமாவில் ஸ்டுடென்ட் ப்ராஜெக்ட் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர்களிடமிருந்து வரும் அஃகிறீகேட்டெட் அல்லது அப்ஸ்ட்ராக்ட் என்டிடி செட்டின் அட்ரிபியூட்கள் இருக்கும் மற்றும் இது எவலுயேசன் ஐடிக்கு ஆனது எனவே இதை ஒன்றாக இணைக்கிறோம் இப்போது இவை அனைத்தும் எந்த ப்ராஜெக்ட்டில் எந்த ஸ்டுடென்ட்டின் ஃகைட் என்பதைக் குறிக்கும் தொடர்புடையவை என்பதை நாம் காணலாம் இது இருந்தால் அது நமக்கு எவலுயேசனை வழங்கும் இயற்கையாகவே இது குறிப்பிடப்பட்டவுடன் ப்ராஜெக்ட் ஃகைட் ஸ்கீமா தானாகவே ரிடன்டன்ட் ஆகிவிடும் எனவே அதை அகற்றலாம் இந்த ப்ராசஸ் மூலமாக தேவையான அனைத்து இன்பார்மேஷனையும் ரெப்ரசன்ட் செய்ய இந்த ஸ்கீமாவை உண்மையில் வைத்திருக்கிறோம் என்ற முடிவுக்கு வருகிறோம் இயற்கையாகவே எவலுயேசன் செய்யப்படாவிட்டால் எவல்க்கான எவலுயேசன் ஐடி இருக்காது அது இப்போது இல்லை என்பதை நல் ஆகக் காட்டும் இதுவரை நாம் கண்ட பல்வேறு சேலஞ்சுகளுக்கு என்ன வகையான இன்பார்மேஷன் தேவை என்பதைக் குறிக்கும் இந்த அடிப்படை மற்றும் எக்ஸ்டென்டெட் அம்சங்களால் ஏற்படும் சில டிசைன் இஸ்யூஸ் பற்றிப் பேசலாம் எடுத்துக்காட்டாக மல்டி வெல்யுட் அட்ரிபியூட்களின் வழக்கைக் கண்டோம் அந்த மல்டி வெல்யுட் போன் நம்பர் அட்ரிபியூட்டை நாம் ஒரு தனி என்டிடியாக ரெப்ரசன்ட் செய்கிறோம் இது ஓனாக அடிஷனல் இன்பார்மேஷனைக் கொண்டிருப்பதன் நன்மையையும் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக நாம் இதைச் செய்தவுடன் அதே இன்ஸ்ட்ரக்டர் ஐடிக்கு எதிராக நம்மால் பல போன் நம்பர்களை வைத்திருக்க முடியும் இந்த போன் நம்பர்களில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு லொகேஷனை வைத்திருக்க முடியும் நாம் உருவாக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் மல்டி வெல்யுட் அட்ரிபியூட்களை ரெப்ரசன்ட் செய்ய அனுமதிக்கிறது இது ஒரு பொதுவான டெக்னிக் ஆகும் அடிக்கடி இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நாம் என்டிடிகளுக்கு எதிராக ரிலேஷன்ஷிப்பை வைத்திருக்க முடியும் ஸ்டுடென்ட் எவ்வாறு வெவ்வேறு செக்ஷன்களுக்கு ரெஜிஸ்டர் செய்கிறார்கள் என்பதைப் பற்றிய இன்பார்மேஷனை நாம் வைத்திருக்க வேண்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தலை ஒரு என்டிடி செட்டாக நாம் ரெப்ரசன்ட் செய்யலாம் இது செக்ஷன் மற்றும் ஸ்டுடென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதைக் குறிப்பிடுகிறது மேலும் ஸ்டுடென்ட்டுடன் செக்ஷன் எவ்வாறு தொடர்புடையது என்பதையும் குறிப்பிடுகிறது ரிலேஷன்ஷிப்க்கும் அட்ரிபியூட்களை நாம் வைத்திருக்க முடியும் அந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஸ்டுடென்ட்டின் அட்வைசராக ஆனபோது அட்வைசரின் அட்ரிபியூட்டாக நாம் பேசிய தேதி அட்ரிபியூட்டை வைத்திருக்க முடியும் என்பது நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு காமன் சிச்சுவேஷன் ஆகும் பைனரி மற்றும் பைனரி அல்லாத டெர்னரி அல்லது ஹய்யர் டிகிரி ரிலேஷன்ஷிப் இடையே தேர்வு செய்யப்படுவது குறித்த கேள்வியும் உள்ளது இப்போது நீங்கள் டெர்னரி ரிலேஷன்ஷிப்பை நேரடியாக ரெப்ரசன்ட் செய்யலாம் அல்லது அதை டீகம்போஸ் செய்யலாம் எடுத்துக்காட்டாக இரண்டு பைனரி ரிலேஷன்ஷிப்பின் அடிப்படையில் ஒரு டெர்னரி ரிலேஷன்ஷிப்பை சிதைக்கலாம் உதாரணமாக நாம் பெர்சன் பற்றிப் பேசினால் ஒவ்வொரு பெர்சனுக்கும் பெற்றோர் இருப்பார்கள் எனவே அவருக்கு ஒரு தந்தை மற்றும் ஒரு தாய் உள்ளனர் இப்போது இதை நாம் ஒரு டெர்னரி ரிலேஷன்ஷிப் ஆக ரெப்ரசன்ட் செய்தால் ஒரு பெர்சனின் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரையும் அங்கு ரெப்ரசன்ட் செய்ய வேண்டும் என்பது நமக்கு இருக்கும் ஒரு சிரமம் உதாரணமாக அம்மாவை மட்டுமே அறிந்து தந்தை அறியப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்தால் நம்மால் அதை ரெப்ரசன்ட் செய்ய முடியாது ஏனென்றால் அது எப்போதும் பெர்சன் அவரது தந்தை மற்றும் தாயார் ஆகிய மூன்று நபர்களின் ட்ரிப்லெட் ஆக வர வேண்டும் ஆனால் நாம் பெர்சன் மற்றும் தந்தையை ஒரு ரிலேஷனில் ரெப்ரசன்ட் செய்து பெர்சன் மற்றும் தாயை மற்றொரு ரிலேஷனில் ரெப்ரசன்ட் செய்தால் பெற்றோர்களில் ஒருவர் அறியப்படும் நிலைமையை நாம் ரெப்ரசன்ட் செய்ய முடியும் மற்றும் இதையும் நாம் ரெப்ரசன்ட் செய்ய முடியும் எனவே பைனரி மற்றும் பைனரி அல்லாத ரிலேஷன்ஷிப்பின் தேர்வுக்கு இடையில் சில டிரேட் ஆஃப் செய்யப்படலாம் ஆனால் வெளிப்படையாக சில ரிலேஷன்ஷிப்கள் இயல்பாகவே பைனரி அல்லாதவை எடுத்துக்காட்டாக நாம் பார்த்த ப்ராஜெக்ட் ஃகைட் உதாரணம் ப்ராஜெக்ட் ஃகைட் இன்பார்மேஷனில் குறிப்பிட்ட இன்பார்மேஷனை இழக்காமல் டீகம்போஸ் செய்ய முடியாது உண்மையில் அது அதே இன்பார்மேஷனை குறிக்காது பொதுவாக இதைச் செய்வதன் மூலம் பைனரி அல்லாத ரிலேஷன்ஷிப்பை பைனரி வடிவத்தில் மாற்றலாம் இது காண்பிக்கப்படும் ஒரு டெர்னரி ரிலேஷன்ஷிப் இவை டெர்னரி ரிலேஷன்ஷிப்பை உள்ளடக்கிய மூன்று என்டிடி செட்கள் டெர்னரி ரிலேஷன்ஷிப்பை பைனரி ஆக மாற்றுவது என்பது ஒரு டீகம்போசிஷன் ஆகும் நாம் செய்வது பைனரி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புதிய என்டிடியாக ஆர்டிபிசியல் என்டிடி செட் E ஐ செலுத்துகிறோம் பின்னர் அவற்றுக்கிடையே மூன்று வெவ்வேறு ரிலேஷன்களை வரையறுக்கிறோம் ஆகவே இது A B மற்றும் C என்டிடி செட்களை தனித்தனியாக தொடர்புபடுத்துகிறது இது ஒரு நிலையான டிகாம்போசிஷன் மற்றும் நம் முந்தைய எடுத்துக்காட்டில் A B மற்றும் C அனைவருமே பெர்சனாக இருக்கலாம் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் Ra தந்தை Rb தாய் எனவே நாம் இதை இந்த முறையில் டீகம்போஸ் செய்து அதை ரெப்ரசன்ட் செய்ய முடியும் இப்போது நாம் இந்த டிகாம்போசிஷன் செய்யும்போது டெர்னரி ரிலேஷன்ஷிப்க்கு இருக்கும் அனைத்து கன்ஸ்ட்ரைண்ட்களையும் நாம் ட்ரான்ஸ்லேட் செய்ய வேண்டும் அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லா கன்ஸ்ட்ரைண்ட்களையும் ட்ரான்ஸ்லேட் செய்வது பெரும்பாலும் கடினம் மற்றும் அது சாத்தியமில்லை மேலும் ட்ரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஸ்கீமாவில் அசல் ரிலேஷன்ஷிப்பின் ஒரு இன்ஸ்டன்ஸோடு ஒத்துப்போகாத இன்ஸ்டன்ஸ்களும் இருக்கலாம் எனவே அட்ரிபியூட்களை அடையாளம் காண்பதன் மூலம் இந்த சூழ்நிலையை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் நம் முந்தைய விவாதங்களில் நாம் ஏற்கனவே கண்ட வீக் என்டிடி செட்களைப் பயன்படுத்தலாம் ஈ ஆர் டிசைன் டெஸிஸன் குறித்த விவாதங்களை சுருக்கமாகக் கூறினால் டிசைனின் போது நாம் எடுக்க வேண்டிய முதல் முடிவு ஆப்ஜெக்ட்டைக் குறிக்க ஒரு அட்ரிபியூட் அல்லது என்டிடி செட்டை பயன்படுத்துவதாகும் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டுடென்ட் ப்ராஜெக்ட் மற்றும் பல ஆப்ஜெக்ட்டுக்கு கான்செப்ட் என்ன அட்ரிபியூட்கள் என்ன அல்லது ரெப்ரசன்டிங் என்டிடி என்ன என்பதைச் சொல்வது முதல் மாடலிங் ஆகும் ரியல் வேர்ல்டில் இது ஒரு என்டிடி செட்டா அல்லது அது ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டா என்பதையும் பார்க்க வேண்டும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட என்டிடி செட்களுடன் தொடர்புடைய ஒரு கான்செப்ட் ஆக இருந்து அதன் மூலம் ஒரு செட்டாக மாறுகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இரண்டு பைனரி ரிலேஷன்ஷிப்க்கு எதிராக டெர்னரி ரிலேஷன்ஷிப்பின் யூஸ் ஐ டிசைன் கன்சிடெரேஷனாக எடை போட வேண்டும் ஸ்ட்ராங் அல்லது வீக் என்டிடி செட்டின் பயன்பாட்டை நாம் கவனிக்க வேண்டும் வீக் என்டிடி செட்களை நாம் அடையாளம் காண வேண்டும் மேலும் அவற்றை ஒரு ஸ்ட்ராங் என்டிடி செட்டிற்கு எதிராக ஐடென்டிஃபையிங் ரிலேஷனின் மூலம் குறிப்பிடப்பட வேண்டுமா என்று பார்க்க வேண்டும் குறிப்பிட்ட தகவல்களைப் பெற மற்றும் டிசைனில் பொருத்தமான மாடுலரிட்டி ஐ உருவாக்க ஸ்பெசலைசேஷன் ஜெனெரலைசேஷன் சூழ்நிலையை நாம் அடையாளம் காண வேண்டும் ரிலேஷன்ஷிப்பால் பௌண்ட் செய்யப்பட்ட என்டிடி செட்களை அஃகிறீகேட் செய்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் யூனிட் ஒன்றை உருவாக்கக்கூடிய அஃகிறீகேஷன் ஐ நாம் பார்க்க வேண்டும் முழு டிசைனிலும் இது ஒரு இன்டிபென்டென்ட் என்டிடி செட்டின் ரோலை வகிக்கும் இது அடிப்படை இவை நாம் எடுக்க வேண்டிய அடிப்படை டிசைன் டெஸிஸன்ஸ் நாம் செல்லச் செல்ல இன்னும் நிறைய டிசைன் டெஸிஸன்களைக் கொண்டு வருவோம் விளக்கக்காட்சியில் ஈ ஆர் நொட்டேஷனில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு சிம்பல்களைச் சுருக்கமாகக் கூறியுள்ளேன் இவை ஏற்கனவே ஆழமாக விவாதிக்கப்படவில்லை நான் ஒவ்வொன்றாக அவற்றினூடாக செல்லமாட்டேன் அவற்றை இரண்டு ஸ்லைடுகளில் பட்டியலாக வைத்துள்ளேன் இது அடுத்த ஸ்லைடாகும் ஆரம்பத்தில் ஈ ஆர் டயக்ராமை வரையும்போது எந்த சூழ்நிலைக்கு எந்த சிம்பலை எடுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்த விரைவான ரெபெரென்ஸ் ஆக இருக்கும் முடிவில் சில ஸ்லைடுகள் உள்ளன அவை ஈ ஆர் நொட்டேஷன் யூனிக்கானது இல்லை என்பதைக் காட்டுகின்றன வெவ்வேறு காம்போசிட் அட்ரிபியூட்கள் ஜெனெரலைசேஷன் ரிலேஷன்ஷிப் வித்தியாசமாகக் காட்டப்பட்டு இருக்கிறது இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப்க்கு பொருந்தக்கூடிய கன்ஸ்ட்ரைண்ட்களைக் காண்பிக்கும் வெவ்வேறு ஸ்டைல்ஸ் மாற்று நொட்டேஷன்கள் பயன்படுத்தப்படும் சில ஈ ஆர் டயக்ராமை நீங்கள் காணலாம் அப்போது உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்றால் தயவுசெய்து இந்த ஸ்லைடுகளைப் பார்க்கவும் நீங்கள் ஏற்கனவே அறிந்த தொடர்புடைய சிம்பல் என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும் இந்த மாட்யூலில் ஈ ஆர் மாடலின் எக்ஸ்டென்டெட் அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் மேலும் சில டிசைன் இஸ்யூஸ் பற்றி நாம் விவாதித்தோம் என்டிடி ரிலேஷன்ஷிப் மாடலைப் பற்றிய நம் விவாதத்தை இங்கே க்ளோஸ் செய்து விட்டு உண்மையான ரிலேஷனல் டிசைனைப் பற்றி விவாதிக்கலாம்